சரி முந்தைய வகுப்பில் அந்த சமநிலையற்ற பகுப்பாய்வுஅல்லது சமச்சீரற்ற பகுப்பாய்வு பிழையுடன் முடித்தோம் எனவே ஒரு சக்தி அமைப்பில் நிகழும் பல்வேறு வகையான சமநிலையற்ற தவறு ஒன்று ஷண்ட் வகை தவறு என அழைக்கப்படுகிறது எனவே ஷன்ட் வகை ஷன்ட் பிழைகள் உள்ளன உங்களுக்கு மூன்று வகைகள் தெரியும் அது க்ரவுன்ட்யில் தவறுக்கான ஒற்றை வரி அதை நாம் L G தவறு என்று அழைக்கிறோம் வரி முதல் வரி தவறு வரை நாம் L L தவறு என்று அழைக்கிறோம் இரட்டை வரி தவறில் இருந்து க்ரவுன்ட்க்கு வரும் தவறு L L G தவறு ஆகும் எனவே இவை டிரான்ஸ்மிஷன் அமைப்பில் ஏற்பட்ட மிகவும் பொதுவான தவறு ஆனால் ஒரே நேரத்தில் தவறு ஏற்பட்டால் அப்படி இல்லை என்று அர்த்தம் ஒரு கட்டத்தில் க்ரவுன்ட் தவறுக்கு வரி என்று சொல்லுங்கள் மற்றொரு இரண்டு கட்டங்கள் வரி தவறுக்கு வரி இந்த வகைகள் நிகழ்வுகள் மிகவும் அரிதானவை ஆனால் இந்த மூன்றும் மிகவும் பொதுவானவை எனவேதவறு வகை என்பது தொடரின் எடுத்துக்காட்டு திறந்த கடத்தி தவறு என்பது நிபந்தனை உடைந்த கடத்தி உதாரணத்திற்கு ஒரு கட்டம் ஒரு கடத்தி உடைந்துவிட்டது அல்லது இரண்டு கடத்திகள் உடைந்திருக்கலாம் என்று வைத்துக்கொள்வோம் ஆனால் இந்த வகையான பகுப்பாய்விற்கு செல்லும் தவறுகள் மிகவும் அரிதானது எனவே ஏற்கனவே நாம் சமச்சீர் கூறு மற்றும் நேர்மறை எதிர்மறை மற்றும் வரிசை கூறுகள் பூஜ்ஜியத்தைப் படித்தோம் மிக முக்கியமானது என்னவென்றால் தவறான ஆய்வுகளுக்கான பூஜ்ஜிய வரிசை நெட்வொர்க் மிகவும் முக்கியமானது எனவே முதலில் எல் ஜி தவறு மற்றும் க்ரவுன்ட் தவறு பற்றி தெரிந்து கொள்வோம் எனவே எடுத்துக்காட்டாக உங்கள் ஒற்றை வரி க்ரவுன்ட்ல் ஃபால்ட் என்று வைத்துக்கொள்வோம் எனவேஎண்ணிக்கை 1 இது ஒரு கட்டத்தில் ஃபேஸ் ஃபால்ட் ஒரு வரி இருப்பதைக் குறிக்கிறது ஆகையால் உங்கள் ஃபேஸ் b மற்றும் c வரம்பில் எல்லை நிலை 0 ஆக இருக்கும் ஏனென்றால் அந்த ஃபால்ட்டில் இந்த விஷயம் ஏற்பட்டது என்று நாம் கருதுகிறோம் எனவே இது ஒரு நியூட்ரல் கொண்ட மூன்று கட்ட ஜெனரேட்டரைக் காட்டுகிறது பின்னர் ட்ரான்ஸ்ஃபார்மர் மூலம் Zn நியூட்ரல் என்பது அடிப்படை நாங்கள் அதை அனுமானிக்கிறோம் ஒரு கட்டத்தில் இம்பிடன்ஸ் Zf மூலம் ஃபால்ட் ஏற்படுகிறது எனவே ஒரு ஃபால்ட் இம்பிடன்ஸ் உள்ளது எனவே அது உங்களுடையது Zf அதாவது இந்த Va உண்மையில் இது உங்கள் Ia Zf க்கு சமம் இந்த விஷயம் ஃபேஸ் b மற்றும் ஃபேஸ் c இன் மின்னோட்டம் 0 Ib 0 மேலும் Ic 0 ஏனெனில் ஃபால்ட் இங்கே ஏற்பட்டது எனவே இந்த விஷயத்தில் நம்மிடம் இருப்பதாகக் கருதி சில அனுமானங்களைச் செய்வோம் ஜெனரேட்டரில் ஆரம்பத்தில் சுமை இல்லை மற்றும் தவறு புள்ளியின் எல்லை நிபந்தனைகள் அந்த Ib 0 மற்றும் Ic 0 ஏனெனில் ஒரு கட்டத்தில் ஃபால்ட் ஏற்பட்டுள்ளது மற்றும் Va Zf Ia அதனால்இது ஃபால்ட் மின்னோட்டமாகும் இது Ia ஃபால்ட் வழியாக செல்கிறது எனவே Va Zf Ia எனவே ஃபால்ட் நீரோட்டங்களின் சமச்சீர் கூறு பகுப்பாய் விலிருந்து நமக்குத் தெரியும் இதை நாம் அறிவோம் எனவே இந்த Ia1 Ia2 Ia0 13 Ia Ia1 I 13 ஐக் காண்பீர்கள் Ia2 13 மற்றும் Ia0 13 அதாவதுIa1 Ia2 Ia0 அனைத்தும் 13 Iaக்கு சமம் இது Ib0 என்பது சமன்பாடு 1 Ic0 என்பது சமன்பாடு 2 மற்றும் Va Zf Ia சமன்பாடு 3 எனக் குறிப்பிட்டுள்ளோம் மற்றும் உங்கள் சமன்பாடு 3 Va ஐ வெளிப்படுத்தினால் சமன்பாடு 3 க்கு சமம் Va என்பது Va1 Va2 Va0 க்கு சமம் என்று உங்களுக்கு தெரியும் எனவே Va Zf Ia மற்றும் Ia 3 Ia1 ஏனென்றால் இங்கே உங்களுக்கு Ia1 Ia2 Ia0 13 Ia என்று உங்களுக்கு தெரியும் எனவே Ia 3 Ia1 எனவே இங்கே நாம் 3ZfIa1ஐ வைக்கிறோம் அடைப்புக்குறிக்குள் நான் Ia 3 Ia1 எழுதியுள்ளேன் அதாவது சமன்பாடு 4 மற்றும் 5 க்கு வந்தால் அனைத்து Ia1 Ia2 Ia0 அதாவது அவை அனைத்தும் 13Ia க்கு சமம் உண்மையில் அதன் நெருக்கம் இது நேர்மறையின் தொடர் இணைப்பு எதிர்மறை மற்றும் பூஜ்ஜிய வரிசை நெட்வொர்க் ஏனெனில் அனைத்து கூறுகளும் நேர்மறை எதிர்மறை மற்றும் பூஜ்ஜியம் வரிசை கூறுகள் அவை ஒன்றே அவை 13 Ia க்கு சமம் அதாவது சமன்பாடு 5 Va1 Va2 Va0 அதாவது 3ZfIa1 அதாவது இந்த நேர்மறை எதிர்மறை மற்றும் பூஜ்ஜிய வரிசை நீரோட்டங்கள் சமம் மற்றும் வரிசை மின்னழுத்தங்களின் தொகை 3 Zf Ia1 க்கு சமம் எனவே இந்த சமன்பாடுகள் குறிப்பாக இந்த ஒரு சமன்பாடு 4 உரிமையை பரிந்துரைக்கின்றனஏனென்றால் எல்லா நீரோட்டங்களும் உங்கள் வரிசை நீரோட்டங்கள் சமமானவை எனவே இவை சமன்பாடுகள் வரிசை நெட்வொர்க்கின் தொடர் இணைப்பை பரிந்துரைக்கின்றன இரண்டு முறை நான் எழுதியுள்ளேன் 3Zf ஒரு மின்மறுப்பு மூலம் வரிசை நெட்வொர்க் 3Zf என்பதால் இது 3 Zf Ia1 பல நடைமுறை பயன்பாடுகளில் நேர்மறை மற்றும் எதிர்மறை வரிசை மின்மறுப்புகள் சமமாக இருக்க வேண்டும் அதுவும் நாங்கள் முன்பு விவாதித்தோம் ஜெனரேட்டர் திடமாக அடித்தளமாக இருந்தால் பின்னர் Zn 0 அதாவது உங்கள் ஜெனரேட்டர் திடமாக அடித்தளமாக இருந்தால் இந்த விஷயத்தில் இந்த Zn 0 ஆக இருக்கும் மேலும் Zf 0 ஆக போல்ட் ஃபால்ட்க்கு இருக்கும் எனவே இதன் பொருள் எண்ணிக்கை 2 சமமான சுற்று இணைப்பைக் காட்டுகிறது எனவே நாம் இந்த இணைப்பை எப்படி ஏற்படுத்தினோம் முதலில் நீங்கள் இதை உருவாக்குவீர்கள் என்று நான் நினைக்கிறேன் இது ஒரு தொடர் இணைப்பு எனவே முதலில் நான் உருவாக்கிய கருப்பு மை இது உங்கள் நேர்மறையான வரிசை முதலில் நீங்கள் செய்கிறீர்கள் இது உங்கள் நேர்மறை வரிசை நெட்வொர்க் எனவே Ea இருக்கும் மற்றும் Z1 கழித்தல் இது நேர்மறைவரிசை மின்மறுப்பு மற்றும் Ia1 மின்னோட்டம் ஆகும் அடுத்து அந்த கருப்பு ஒன்று மற்ற இரண்டு மின்னழுத்த மூலமாக இருக்க வேண்டாம் எனவே இது Z2 மற்றும் இந்த மின்னழுத்தம் Va2 ஆகும் பூஜ்ஜிய வரிசைக்கு இது Z0 மின்னோட்டம் Ia0 மற்றும் இது உங்கள் Va0 ஆகும் இப்போது இது தொடர் இணைப்பாகவும் அனைத்து Ia1 Ia2 மற்றும் Ia0 நீரோட்டங்களும் 13Ia க்கு சரியானவை அனைத்தும் நீரோட்ட ங்கள் ஒரே மாதிரியாக இருப்பதால் இந்த தொடர் இணைப்பு இது பிளஸ் இந்த ப்ளூ பிளஸ் கழித்தல் இணைக்கப்பட வேண்டும் இதேபோல் இங்கே எதிர்மறை வரிசையிலிருந்து பிளஸ் முனையத்தில் இது மைனஸுடன் இணைக்கப்பட்டு இறுதியாக பூஜ்ஜிய வரிசையிலிருந்து பிளஸ் இருக்கும் உங்கள் Va1 Va2 Va0 3ZfIa0 என்பதால் மைனஸ் மூலம் 3Zf உடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே இந்த விஷயத்தில் Ia1 Ia2 மற்றும் Ia0 அனைத்தும் ஒரே மாதிரியானவை என்பதை நீங்கள் காணலாம் ஏனெனில் இந்த மின்னோட்டம் இப்படி பாய்கிறது இப்படி பாய்ந்து திரும்பும் எனவே இது உண்மையில் ஒற்றை வரிக்கான வரிசை இணைப்பு தரையில் தவறு அந்த KVL விஷயத்தை நீங்கள் அழைப்பதை நீங்கள் பயன்படுத்தினால் நான் சொல்வதைக் கண்டுபிடிக்கு முடியும் எனவே Va1 Va2 Va0 என்பது உங்கள் 3ZfIa0 ஆக இருக்கும் ஏனென்றால் அனைத்தும் உண்மையில் Ia1 Ia2 மற்றும் Ia0 ஆகிய மூன்றும் சமம் 13 Ia சமம் எனவே இந்த விஷயத்தில் இப்போது இந்த எண்ணிக்கையிலிருந்து நாம் அதை இவ்வாறு எழுத முடியும் ஏனெனில் இது ஒரு தொடர் சுற்று நான் இதைச் செய்தால் நான் இதைப் போன்றதுஇது இது ஒரு தொடர் சுற்று இது உங்கள் Z1 இது Z2 இது Z0 இது உங்கள் 3Zf சரி இது உங்களுடையது இது உங்கள் மின்னழுத்தம் Ia1Ia2Ia0 எனவே நீங்கள் எழுதுகிற மூன்று பேரும் ஒரே மாதிரியாக இருக்கிறார்கள் எனவே இது எளிமையான ஒன்றாகும் எனவே நடப்பு தவறு உங்கள் இந்த விஷயம் தற்போதைய தவறு Ia பின்னர் வழங்கப்படுகிறது இது Ia1 என்பதால் தவறு மின்னோட்டம் Ia 3 Ia1 ஆல் பின்னர் வழங்கப்படுகிறது எனவே Ia இந்த 3 Ia1 க்கு சமமாக நீங்கள் இங்கே மாற்றுகிறீர்கள் இது சமன்பாடு 7 இப்போது L G தவறு நிலையில் b க்கு தரையில் மின்னழுத்தம் உள்ளது இப்போது Vb என்பது தரையில் உள்ள பிழையை அடிக்கோடிட்டுக் காட்டுவதற்கு சமம் இந்த வெளிப்பாடு β2Va1βVa2Va0 உங்களுக்குத் தெரியும் β ej20degree எனவே இந்தவரைபடத்திலிருந்து அந்த Va1 இந்த நேர்மறை வரிசை வரைபடத்திலிருந்து Z1Ia1 நான் இந்த விஷயத்திற்காகவே சொல்கிறேன் இந்த வரைபடத்திலிருந்து Z1 Ia1 Va1- Ea 0 எனவே நான் இங்கே Z1 Ia1 Va1- Ea 0 அதாவது Va1 Ea Z1 Ia1 எனவே இங்கே நீங்கள் விரும்பும் Va1 க்கு பதிலாக Va1ஐ மாற்றுகிறோம் β2 இப்போது பிளஸ் β Va2 இப்போது எதிர்மறை வரிசையில் இந்த Va2 KVL நீங்கள் மீண்டும் விண்ணப்பிக்கிறீர்கள் எனவே இது Z2 I2 Va2 0 ஆக இருக்கும் எனவேZ2 I2 Va2 0 எனவே Va2 Z2 Ia2 சரி இதேபோல் பூஜ்ஜிய வரிசை நெட்வொர்க்கில் Z0 Ia0 Va0 0 எனவே Va0 Z0Ia0 ஆக இருக்கும் எனவே இங்கே நான் Va0 Z0Ia0 என்று எழுதுகிறேன் எனவே இங்கே Va1 இன் வெளிப்பாட்டில் நாம் β2 என்று பதிலீடு செய்கிறோம் பின்னர் β அந்த Va2 Z2 Ia2 Z0 Ia0 அல்லது Vb என்பது நாம் எழுதக்கூடியதுஅந்த Ia1 Ia2 Ia0 13 அது எங்களுக்குத் தெரியும் எனவே இது Ea Z1 13 Ia β Z2 க்கு பதிலாக இருக்கும் Ia2 13 Ia Z0 Ia0 13 Ia இது சமன்பாடு 8 என்று எழுதுகிறீர்கள் இப்போது இந்த சமன்பாடு 7 இலிருந்து நாம் சமன்பாடு 8 மற்றும் 7 இலிருந்து எழுதுகிறோம் எனவே இந்த சமன்பாட்டிலிருந்து நீங்கள் என்ன செய்வீர்கள் இந்த Ia Ea Z2 Z1 Z0 Zfஇந்த வெளிப்பாடு நீங்கள் இங்கே வைத்தீர்கள் அதை இந்த சமன்பாடு 8 இல் வைக்கவும் நீங்கள் சமன்பாடு 8 இல் வைத்துள்ளீர்கள் தயவுசெய்து இதை எளிமையாக்க இறுதி வெளிப்பாட்டை உங்களுக்கு வழங்குகிறது நீங்கள் எளிமைப்படுத்தினால் கிடைக்கும் VbEa3𝜷2Zfz2𝜷2 𝜷Z0𝜷2 1Z1Z2Z03Zf இது சமன்பாடு 9 இதேபோல் உங்கள் VC கட்ட மின்னழுத்தத் திற்கான ஒத்த பாணியில் செய்தால் Vc𝜷Va1𝜷2Va2 Va0 இருக்கும் பின்னர் மீண்டும் மாற்றுவதற்கு முன்பு அதே Va1Ea- Z1 3 Ia13 Ia3 இதேபோல் 𝜷2 Z2Ia2Ia2Ia3 Z0Ia3 Ia0 Ia3 இங்கே நீங்கள் உங்கள் சமன்பாடு 7 இலிருந்து Ia இன் வெளிப்பாட்டை மாற்றுகிறீர்கள் நீங்கள் மாற்றினால் Ia இன் வெளிப்பாடு மற்றும் எளிமைப்படுத்தினால் நீங்கள் பெறுவீர்கள் VcEa3𝜷Zfz2𝜷 𝜷2Z0𝜷 1Z1Z2Z03Zf தவறு மின்மறுப்பு 0 எனில் இந்த சொல் கைவிடப்படும் மேலும்இந்த சமன்பாடு 11 இலிருந்து இதேபோல் தவறு மின்மறுப்பு 0 சமன்பாடு Zf0 க்கு சமமாக இருந்தால் இந்த சொல் கைவிடப்படும் எனவே இது உங்கள் ஒற்றை வரிக்கு தரையில் தவறு செய்ய வேண்டும் இவை வெளிப்பாடு எனவே இதேபோல் L L தவறு மற்றும் வரி தவறு என்று கருதுகிறோம் எனவே ஃபேஸ் b மற்றும் c இல் வரி தவறுக்கு ஒரு வரி இருப்பதாக நாம் கருதுகிறோம் எனவே எண்ணிக்கை 3 உண்மையில் இது ஒரு மின்மறுப்பு Zf மூலம் ஒரு பிழையுடன் மூன்று ஒத்திசைவான ஜெனரேட்டரைக் காட்டுகிறது எனவே ஒரு தவறு உள்ளது Zf இருக்கும்போது ஒரு மின்மறுப்பு Zf வழியாக வரி அது இல்லாவிட்டால் அது உங்கள் Zf 0 ஆக இருக்கும் எனவே ஃபேஸ் b மற்றும் c க்கு இடையில் ஜெனரேட்டர் ஆரம்பத்தில் உள்ளது சுமை நிலை இல்லை என்று கருதப்படுகிறது இப்போது தவறு புள்ளியில் உள்ள எல்லை நிபந்தனை எனவே தவறு இது வரி தவறுக்கான Zf மூலம் ஒரு வரி மின்மறுப்பு அதாவது Ia 0 க்கு சமமாக இருக்கும் இரண்டாவது விஷயம் Vb இது குறிப்பு என க்ரவுன்ட்ல் உள்ளது எனவே Vb Vc இது நீங்கள் அழைப்பதை Zf Ib என்று சொல்லலாம் ஆனால்கேள்வி இது Ic இது Ib அதாவது நீங்கள் 0 க்கு சமமாக இருந்தால் Ib Ic ஏனெனில் Ic இந்த திசையை எடுத்துள்ளேன் Ib இந்த திசையில் அடிப்படையில் அது Ib இந்த திசையில் பாய்கிறது இது இந்த திசை மிகவும் எதிர் திசையாகும் எனவே Ib Ic 0 மற்றும் Vb Vb Vc Vb Vc இது ZfIb ஆக இருக்கும் ஏனென்றால் நீங்கள் உங்கள் KVL ஐப் பயன்படுத்தினால் உங்கள் வழி எனவே இது உங்கள் Vb Vc க்கு சமமாக இருக்கும் அதாவது ZfIbVc Vb0 இந்த வழியில் நான் சொல்கிறேன் எனவே Vb Vc Zf Ib எனவே இதன் பொருள் Ib Ic 0 இது மற்றொன்று நிபந்தனை Ia 0 இவை அனைத்தும் நீங்கள் சில நேரங்களில் எல்லை நிலை என்று அழைக்கிறீர்கள் நீங்கள் தவறு புள்ளி என்று அழைக்கிறீர்கள் எனவே இதன் பொருள் மற்ற விஷயங்களைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கும் இப்போது இந்த தவறான நிலையில் உள்ளது எனவே தவறு நீரோட்டங்களின் சமச்சீர் கூறுகள் அதாவது இது உங்களுக்குத் தெரியும் எனவே இது உண்மையில் இந்த சமன்பாட்டை முந்தைய தலைப்பிலிருந்து உங்கள் சமச்சீர் கூறுகளிலிருந்து மீண்டும் எழுதுகிறது இப்போது Ia 0 மற்றும் Ic Ib இது உங்கள் வரியின் பிழையை வரிசைப்படுத்துவதற்கான எல்லை நிபந்தனை மின்மறுப்பு Zf எனவே Ia 0 ஐ வைக்கிறோம் Ib மற்றும் Ic Ib ஆக இருக்கும் எனவே இது உண்மையில் Ib இதிலிருந்து நீங்கள் அந்த Ia2 Ia1 ஐப் பெறுவீர்கள் இதிலிருந்து நான் மற்றொரு சமன்பாடு சொல்கிறேன் Ia0 0 ஐப் பெறும் அதாவது பூஜ்ஜிய வரிசை மின்னோட்டம் இல்லை எனவே நீங்கள் இருந்தால் Ia1 இங்கிருந்து 13 உங்கள் β β2 IbIa2 இந்த சமன்பாட்டிலிருந்து 13 β2 β Ib க்கு மட்டுமே சமம் அதாவது Ia2 β β2 Ib பின்னர் Ia1 அதனால்தான் இந்த Ia2 Ia1 இலிருந்து எழுதுகிறோம் மற்றும் Ia0 0 எனவே வரி முதல் தவறு வரி வரை பூஜ்ஜிய வரிசை மின்னோட்டம் இல்லை Ia2 Ia1 போது அது சரியான எதிர்ப்பில் உள்ளது என்று நான் சொல்கிறேன் எனவே இதையெல்லாம் பின்னர் பார்ப்போம் இதன் நீங்கள் சமச்சீர் கூறு என்று அழைக்கிறீர்கள் பிழையின் கீழ் உள்ள மின்னழுத்தங்களில் Va1 Va2 Va0 நமக்கு மீண்டும் மீண்டும் தெரியும் சமச்சீர் கூறு அது மட்டுமே இந்த சமன்பாடு 12 Vc Vb Zf Ib இலிருந்து Vc சமம் என்று இப்போது நமக்குத் தெரியும் எனவே இந்த Vb -Zf VaVb இருக்கும் ஆனால் இந்த Vc Vb Zf Ib நாம் சமன்பாடு 19 இல் மாற்றுகிறோம் எனவே இங்கே அது Vb Zf Ib இது சமன்பாடு 20 இப்போது சமன்பாடு 20 இலிருந்து நீங்கள் என்ன பெறுவீர்கள் என்பது முதலில் உங்களுக்கு Va1 ஐக் கொடுக்கும் அதாவது Va1 நீங்கள் செய்தால் அது எல்லாவற்றிலும் மூன்றில் ஒரு பங்காக இருக்கும் எனவே குறுக்கு பெருக்கல் நான் எழுதுகிறேன் 3Va1 Va β β2 Vb β2Zf Ib அதாவது இந்த சமன்பாட்டிலிருந்து உங்கள் இந்த சமன்பாட்டை நீங்கள் எழுதலாம் இந்த பக்கத்தை 3 ஆல் எளிமைப்படுத்தி பெருக்கினால் உண்மையில் உங்களுக்கு 3Va1 Va β β2Vb β2ZfIbகிடைக்கும் இது உண்மையில் இதிலிருந்து வந்தது நீங்கள் ஒரு வரியை எழுதுகிறீர்கள் நான் மிக எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் எழுதியுள்ளேன் இதேபோல் 3Va2இந்த Va2 13 என்று உருவாக்குகிறோம் எனவே இதிலிருந்து 3Va2 சமன்பாடு Va β β2 Vb βZf Ib ஆக மாறும் இது சமன்பாடு 22 இப்போது இந்த 22 ஆம் சமன்பாட்டிலிருந்து சமன்பாடு 21 ஐக் நீங்கள் கழிக்கிறீர்கள் நீங்கள் அவ்வாறு செய்தால் 3Va1 3 β β2 Zf Ib இது சமன்பாடு 23 நீங்கள் Va ஐக் கழித்தால் ரத்து செய்யப்படும் β β2 கூட β β2 Vb யும் ரத்து செய்யப்படும் இறுதியில் β β2 Zf Ib இது சமன்பாடு 23 நீங்கள் Va0 இல் அழைப்பதை நான் எதையும் செய்யவில்லை என்பதை பாருங்கள் காரணம் மிகவும் ஆரம்பத்தில் பூஜ்ஜிய வரிசை மின்னோட்டம் Ia0 0 ஐக் கண்டோம் அதாவது அதில் வரி முதல் தவறு வரிக்கு பூஜ்ஜிய என்று சமமான சுற்று நெட்வொர்க் வரிசை தோன்றாதுஏனெனில் Ia0 0 அதற்கு வரும் அதாவது இது β β2 எளிமைப்படுத்தினால் டிகிரி எனவே β β2 உண்மையில் அது j∗ √𝟑ZfIb எனவே சமன்பாடு 16 இலிருந்து மீண்டும் பிடித்துக் கொள்ள வேண்டும் நாம் சமன்பாடு 16 க்கு திரும்பச் செல்ல வேண்டும் உங்கள் 16 சமன்பாட்டிலிருந்து இதை எழுதலாம் அதாவது இதிலிருந்து சமன்பாடு 16 Ia1 1310βIb β2Ibஎனவே அதனால்தான் 16 சமன்பாட்டிலிருந்து நாம் அதை எழுதுகிறோம் Ia113 βIb β2Ib13β β2Ib எனவே Ia1 13 மற்றும் β β2 j ∗√𝟑 நான் உங்களுக்கு β β2 j ∗√𝟑 கொடுத்தேன் எனவே Ia113j√𝟑Ib அதாவது j√𝟑Ib அதாவது √𝟑jIa1 எண்ஆல் வகுத்தல் மற்றும் jஆல் பெருக்கப்படுகிறது எனவே அது j2 1ஆக இருக்கும் எனவே அது Ib j √3Ia1 இது சமன்பாடு 25 இப்போது சமன்பாடு 24 மற்றும் உங்கள் சமன்பாடு 25 ஐப் பயன்படுத்துதல் இந்த சமன்பாடு 24 இலிருந்து Ib வெளிப்பாட்டை சமன்பாடு 25ல் வைக்கிறீர்கள் என்று பொருள் எனவே இதில் நீங்கள் Ib j √3 Ia1 அதனால்தான் சமன்பாடு 24 மற்றும் 25 ஐப் பயன்படுத்தினால் நாம் இந்த சமன்பாட்டில் Ib j √3 Ia1 பெறுகிறோம் அதாவது நீங்கள் Va1- Va2 Zf Ia1 பெறுவீர்கள் இது சமன்பாடு 26 எனவே சமன்பாடு 17 மற்றும் 26 மீண்டும் நான் சமன்பாடு 17 க்கு வர வேண்டும் அதாவது Ia2 Ia1 இந்த சமன்பாடு 17 18ம் சமன்பாடு கூட இது பரிந்துரைக்கிறது ஏனெனில் Ia0 0 அதாவது பூஜ்ஜியம் வரிசை நெட்வொர்க் இங்கு வராது ஏனெனில் Ia0 0 அதாவது இந்த சமன்பாடு உரிமை இணைப்பதன் மூலம் நேர்மறை மற்றும் உங்கள் எதிர்மறை வரிசை நெட்வொர்க்குகள் எதிர்ப்பு மற்றும் அதற்கு சமமான சுற்றுகாட்டப்பட்டுள்ளது நான் உங்களுக்குக் காண்பிப்பேன் எனவே இந்த சமன்பாட்டிலிருந்து மட்டுமே இந்த நெட்வொர்க் எப்படி இணைக்கப்படும் என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் எனவே நீங்கள் அவ்வாறு செய்தால் நாங்கள் அதை எவ்வாறு உருவாக்க முடியும் என்று பாருங்கள் இந்த விஷயத்தில் இது உங்களுடையது இது உங்கள் பச்சை நிறம் இது உங்கள் நேர்மறை வரிசை நெட்வொர்க் இது உங்கள் எதிர்மறை வரிசை நெட்வொர்க் ஆனால் உங்கள் Ia2 உங்கள் Ia1 என்று உங்களுக்குத் தெரியும் அதாவதுIa1 Ia2 வேறு வழி Ia2 Ia1 அதாவது Ia1 Ia2 அதாவது பொருத்தமற்ற நிலை உள்ளது அதாவது இது பிளஸ் மைனஸ் Va1 பிளஸ் மைனஸ் இது Va2 எதிர்மறை வரிசை எனவே அங்குள்ளபடி எதிர்ப்பில் பிளஸ் இணைக்கப்படும் இதேபோல் கழித்தல் மைனஸுடன் இணைக்கப்பட்டுள்ளது இந்த சமன்பாட்டிலிருந்து உங்கள் நீங்கள் KVL ஐப் பயன்படுத்தினால் நீங்கள் Va1 Va2 Zf Ia1 இந்த நிபந்தனை ஐக் காண்பீர்கள் அதனால்இது உங்கள் Va1 இது உங்கள் Va2 இப்போது KVL இங்கே விண்ணப்பிக்கவும் இது போலவும் உங்களுடையதாகவும் இருக்கும்நீங்கள் இப்படி வந்தால் பிளஸ் உங்கள் Va2 இந்த மின்னோட்டம் நீங்கள் இந்த வழியில் Ia1ஐ எடுத்துக் கொள்ளுங்கள் அது Ia1 Zf ஆக இருக்கும் அது உண்மையில் Ia2 Va1 0 ஐத் தவிர வேறில்லை அதாவது நீங்கள் Va1 Va2 ZfIa1பெறுவீர்கள் இது Va2 இந்த விஷயத்தை நான் உங்களுக்காக செய்தாலும்அது பிளஸ் எனவே அது Va2 ஆகும் பின்னர் இந்த Ia1 மின்னோட்டம் இந்த Ia1ஐ நகர்த்துவதாக வைத்துக் கொள்வோம் நிச்சயமாக Ia1 Ia2 ஆனால் இந்த Ia1 இதுபோன்று மட்டுமே நகரும் என்று கருதுகிறது எனவே இது உங்கள் Ia1Zf பின்னர் Va1 0 அதாவது Va1 Va2 ZfIa1 எனவே அதனால்தான் இந்த சமன்பாடு Va1 Va2 இவை இரண்டும் உண்மையில் தற்போதைய திசையை பரிந்துரைக்கின்றன நான் அந்த Ia00 உங்களுக்குக் காட்டியதால் பூஜ்ஜிய வரிசை நெட்வொர்க் வராது எனவே உங்கள் வரி நேர்மறை வரிசை மற்றும் எதிர்மறை வரிசை இது சமமான சுற்று இணைப்பைக் குறிக்கும் அந்த மின்மறுப்பு மூலம் நிச்சயமாக இருக்கிறது இப்போது படம் 4இலிருந்துநீங்கள் Ia1EaZ1Z2Zf என்று எழுதலாம் இதை நீங்கள் இப்படிப் பயன்படுத்தினால் உங்கள் KVL ஐ நீங்கள் பெறுவீர்கள் எனவே இது சமன்பாடு 27 மற்றும் தவறு மின்னோட்டம் இது வரி தவறுக்கு வரி என்பதால் ஆரம்பத்தில் Ib உங்கள் Ic Ib Ic அது உங்களுடையதாக இருக்கலாம் j√3EaZZ2Zf எனவே இதிலிருந்து உங்களுடையது ஏனெனில் வெளிப்பாடு Ia1 EaZZ2Zf இது Ib வெளிப்பாடு j√3Ia1 எனவே இந்த Ia1 சமன்பாடு 25 க்கு மாற்றாக நான் இங்கே சரியாக எழுதவில்லை எனவே இதில் Ib Ic வெளிப்பாடு உங்களுக்குத் தெரியும் நேரடியாக நான் எழுதுகிறேன் Ib Ic சமம் ஆனால் Ib j√3Ia1 எனவே இந்த Ia1 நேரடியாக மாற்றுகிறது நீங்கள் இந்த Ia1 பெறுவீர்கள் பிறகு இது சமன்பாடு 28 எனவே இது உண்மையில் வரி தவறுக்கான உங்கள் வரி இப்போது அடுத்தது நிலத்தடி தவறுக்கு இரட்டைக் கோடு அதாவது L L G தவறு உதாரணமாக இந்த இரண்டு வரியையும் உங்கள் எண்ணிக்கை 5 முதல் சொல்லட்டும் என்று நினைக்கிறேன் இது தரையில் தவறுக்கு இரட்டைக் கோடு L L G தவறு என்று அழைக்கிறோம் எனவே எண்ணிக்கை 5 காட்டுகிறது இந்த ஃபேஸ் b மற்றும் ஃபேஸ்c ஆகிய இரண்டுமே உங்கள் இரட்டை கோடு தரையில் தவறு மற்றும் ஒரு தவறு மின்மறுப்பிலிருந்து Zf இங்கே உள்ளது எனவே இந்த வழக்கில் Ia 0 ஏனெனில் இது தரையில் தவறு Ia 0 க்கு இரட்டைக் கோடு அதாவது Ia 0 என்றால் Ia1 Ia2 Ia0 0 ஏனெனில் Ia Ia1 Ia2 இந்த விஷயத்திற்கு 0 சமம்நீங்கள் Vc என்று அழைப்பதற்கு Vb சமம் மொத்த மின்னோட்டம் Ib இந்த மின்னோட்டம் Ib இது Ic ஆகும் எனவே தவறு மின்னோட்டத்தில் Ib Ic போகிறது ஆனால் இந்த மின்னோட்டம் Ib இது Ic இங்கே எழுதப்பட்டது எனவே இந்த வழக்கில் மின்னோட்டம் Ib Ic இது ஒரு தவறுக்கு செல்லும் தற்போதைய தவறு என்று சொல்லுங்கள் எனவே இதன் பொருள் நீங்கள் எழுதலாம் இது உங்களுடையது இந்த இரண்டு புள்ளிகளும் உண்மையில் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளன இங்கே தான் உங்கள் புரிதலுக்காக தனித்தனியாக இந்த இரண்டு புள்ளிகளும் ஒன்றாகச் சுற்றப்பட்டுள்ளன அதாவது Vb உங்கள் b க்கு சமம் பின்னர் உங்களுக்குக் காண்பிக்கும் முன் Vb Vc க்கு சமமாக இருக்கும் என்பது நீங்கள் Zf என்று அழைப்பதற்கு சமம் இது போன்ற இரண்டு புள்ளி பி மற்றும் சி கட்டங்கள் குறுகிய சுற்று என்று புள்ளிகள் அதாவது இது உங்கள் b மற்றும் c குறுகியதாகும் இது ஒரு பொதுவான புள்ளி மற்றும் c ஒன்றாக குறுகிய சுற்று உள்ளது எனவே இந்த விஷயத்தில் உங்கள் ஃபேஸ்லிருந்து ஃபேஸ் b Ib மற்றும் c இலிருந்து இது உங்கள் Ic Ib மற்றும் Ic ஆகும் இது உங்கள் தவறு மின்மறுப்பு என்று நீங்கள் அழைப்பது இதுதான் Zf இது தரை மட்டமானது எனவே இங்கே நடப்பு இந்த Ib Ic மூலம் போகிறது இந்த இரண்டு புள்ளிகள் பொதுவானவை என்பதால் Vb மற்றும் Vc இரண்டும் ஒரே மாதிரியானவை Vb இந்த Vc க்கு சமம் இரண்டு புள்ளிகளும் பொதுவானவை எனவே Vb Vc Zf Ib Ic ஏனெனில் இந்த இரண்டு புள்ளிகள் பொதுவானவை எனவே இந்த எளிய விஷயம் உங்களுக்கு புரியும் என்று நம்புகிறேன் எனவே Vb Vc Ib Ic Zf 3Zf Ia0இது சமன்பாடு 31 என்று நாம் கூறலாம் நன்றி மீண்டும் சந்திப்போம்